காலை வணக்கம் P M வடிவமைப்பு அணுகுமுறையைப் பார்ப்போம் P M இன்டராக்ஷன் வளைவுகளை எவ்வாறு உருவாக்கலாம் என்பதைப் பற்றி நாம் பார்த்து வருகிறோம் பின்னர் NBCயைப் பொறுத்தவரை வலுவூட்டப்பட்ட கட்டுமான வடிவமைப்பிற்கான அணுகுமுறையில் P M வடிவமைப்பு எவ்வாறு கவனிக்கப்படுகிறது என்பதைப் பற்றி பேசுகிறோம் P M இன்டராக்ஷன் வளைவுகள் வடிவில் வடிவமைப்பு வளைவுகள் உருவாக்கப்படவில்லை மற்றும் வலுவூட்டப்பட்ட கட்டுமான சுவர்களின் வெவ்வேறு கட்டமைப்புகளுக்கு உடனடியாக கிடைக்கின்றன P மற்றும் M இன் குறிப்பிட்ட கலவைக்கு தேவையான எஃகுக்கு வருவதற்கு வடிவமைப்பை நீங்கள் கையாள்வதில் சிரமம் உள்ளது P M தொடர்பு வரைபடங்களை வரைவதற்கு சுவரின் ஒவ்வொரு உள்ளமைவுக்கும் ஒரு அணுகுமுறை இருப்பதால் அது உங்களுக்குக் கிடைக்காது அல்லது நீங்கள் அதைச் செய்ய விரும்பினால் அதைச் செய்ய நீங்கள் வரவேற்கப்படுகிறீர்கள் ஆனால் நீங்கள் ஒரு கட்டிடத்தில் பல சுவர்களைக் கையாளுகிறீர்கள் எனவே P M வளைவுகள் வடிவமைப்பு வளைவுகள் வடிவமைப்பு உதவிகளில் உங்களுக்குக் கிடைக்கும் வலுவூட்டப்பட்ட கான்கிரீட் வடிவமைப்பைப் போலன்றி அந்த அணுகுமுறை மிகவும் வசதியான அணுகுமுறையாக இருக்காது இப்போது வலுவூட்டப்பட்ட கட்டுமான வடிவமைப்பில் அந்த ஆடம்பரம் உங்களிடம் இல்லை மேலும் இது சுவர் கட்டமைப்புகள் வெவ்வேறு சேர்க்கைகளைக் கொண்டிருக்கலாம் எனவே வடிவமைப்பு வளைவுகளுக்கு வருவது வலுவூட்டப்பட்ட கான்கிரீட் சட்டத்தின் குறுக்குவெட்டுகளைப் போல நேரடியானது அல்ல எனவே நாம் ஒரு மறுசெயல் முறை பற்றி பேசிக்கொண்டிருந்தோம் முந்தைய விரிவுரையில் ஒரு மறு செய்கை முறையைப் பற்றிப் பேசினோம் இன்று நாம் இரண்டாவது மறு செய்கை முறையைப் பார்க்கிறோம் P M வடிவமைப்பைக் கையாளப்போகும் அடுத்த பணியானது நீங்கள் எவ்வாறு வருவீர்கள் எந்தப் பகுதியில் வடிவமைப்பு அமைந்துள்ளது மற்றும் அதற்கு எவ்வளவு எஃகு போதுமானது என்பதை நீங்கள் எவ்வாறு சரிபார்க்கலாம் என்பதைப் பற்றிய விவரங்கள் மூலம் உங்களை அழைத்துச் செல்லும் எனவே குறுக்குவெட்டில் இழு விசைகட்டுப்பாடுகள் அல்லது சுருக்கக் கட்டுப்பாடுகள் நீங்கள் தொடங்கும் இடமாக இருக்கும் முதல் மறுசெயல்முறை முறையைப் பார்த்தோம் பின்னர் அது ஏற்றுக்கொள்ளக்கூடிய அனுமானமா என்பதைப் பார்க்க ஒரு தொகுப்பைச் சரிபார்த்து வடிவமைப்பை முடிக்கவும் இரண்டாவது நுட்பம் ஒத்ததாக இருக்கிறது ஆனால் நீங்கள் இருக்கும் பகுதிகளைக் கையாள்கிறது தொடர்பு வளைவில் எந்தப் பகுதியில் நீங்கள் இருக்கிறீர்கள் என்பதை அறிய நீங்கள் ஒரு சோதனை செய்கிறீர்கள் மேலும் ஒவ்வொரு இடத்திற்கும் நீங்கள் பிரிவை எடுத்துச் செல்லக்கூடிய அதிகபட்ச தருணம் உள்ளது மேலும் நீங்கள் தொடங்கிய எஃகு அளவிற்கான பிரிவு எடுத்துச் செல்லக்கூடிய தருணத்தை விட வடிவமைப்பு தருணம் குறைவாக இருந்தால் நீங்கள் அந்த இடத்தில் இருந்தால் அது வடிவமைப்பு செயல்முறையை நிறைவு செய்கிறது எனவே இரண்டாவது முறை முதல் முறையிலிருந்து சற்று வித்தியாசமானது ஆனால் அவை P M தொடர்பு வளைவைப் பொருத்தவரை நீங்கள் எந்தப் பகுதிகளில் வருகிறீர்கள் என்பதைக் கண்டறியும் அதே தேவைகளிலிருந்து வந்தவை எனவே அடிப்படையில் நாம் P M தொடர்பு வளைவு வளர்ச்சியுடன் ஆய்வு செய்து வருவதால் P மற்றும் M பயன்படுத்தப்பட்ட அச்சு விசை மற்றும் சுவரில் செயல்படும் வெளிப்புற கணம் ஆகியவற்றின் கலவையானது சுவரைக் கொண்டு செல்லக்கூடிய மூன்று சாத்தியமான நிலைமைகள் உள்ளன என்பதை மூன்று வெவ்வேறு நிலைகளில் நீங்கள் அறிவீர்கள் முதல் நிபந்தனை என்னவென்றால் சுவர் விரிசல் இல்லாமல் உள்ளது உங்களுக்கு சுவரில் சில அளவு வளைவு உள்ளது ஆனால் முக்கியமாக உங்களுக்கு சுருக்கம் உள்ளது முழு சுவர் சுருக்கத்தில் காம்ப்ரசிவ் ஸ்ட்ரெஸ் உள்ளது சுவர் விரிசல் இல்லாமல் உள்ளது அந்த பகுதியானது சிதைக்கப்படாத நிலையில் உள்ளது நீங்கள் பார்களை வழங்கினால் அனைத்து பார்களும் சுருக்கத்தில் காம்ப்ரசிவ் ஸ்ட்ரெஸ் இருக்கும் மற்றும் முழு சுவர் சுருக்கத்திலும் உள்ளது இரண்டாவது வழக்கு என்னவென்றால் கட்டுமானப் பகுதி இப்போது விரிசல் அடையும் அளவுக்கு மையப் பிறழ்ச்சி உள்ளன ஆனால் சுவரின் விரிசல் மண்டலம் விரிசல் மண்டலத்தின் நீளம் அல்லது சுருக்கப்பட்ட மண்டலத்தின் நீளம் நீங்கள் வழங்கும் அனைத்து எஃகும் இன்னும் சுருக்கத்தில் காம்ப்ரசிவ் ஸ்ட்ரெஸ் இருக்கும் எனவே குறுக்கு பிரிவில் விரிசல் ஏற்பட்டது ஆனால் எஃகு இன்னும் சுருக்கத்தில் காம்ப்ரசிவ் ஸ்ட்ரெஸ் உள்ளது மற்றும் நீங்கள் முன்னேறும்போது எஃகு வலுவூட்டல் இழு விசைக்கு செல்கிறது அதனால் மூன்றாவது மண்டலத்தில் சுவர் விரிசல் ஏற்பட்டு எஃகும் இழு விசையில் உள்ளது எனவே இந்த 3 பகுதிகள் நீங்கள் ஒரு முன்னோடியை சரிபார்க்க வேண்டும் நாம்முன்பு விவாதித்தபடி முதல் இரண்டு பகுதிகள் எளிமையானவை ஏனென்றால் முதல் இரண்டு பகுதிகளில் அதிகபட்ச தருணத்தை மதிப்பிடுவதற்கு நீங்கள் உண்மையில் ஒரு மூடிய படிவத் தீர்வை அடையலாம் அங்கு அடிப்படையில் கட்டுமான சுருக்கம் கட்டுப்படுத்துகிறது மூன்றாவது பகுதியானது இழு விசைகட்டுப்படுத்தும் இடம் மற்றும் இழு விசைகட்டுப்படுத்தும் இடத்தில் நீங்கள் மீண்டும் செயல்படும் செயல்முறையைப் பயன்படுத்த வேண்டும் எனவே மூன்றாவது பகுதியில் மீண்டும் மீண்டும் செயல்முறை முக்கியத்துவம் பெறுகிறது எனவே நாம்பேசும் 3 இடங்கள் அடிப்படையில் நீங்கள் இப்போது P M தொடர்பு வரைபடத்தை நன்கு அறிந்திருக்கிறீர்கள் பகுதிகள் 1 2 மற்றும் 3 முதல் பகுதி சுவர் விரிசல் வரை இருக்கும் எனவே நாம்அடிப்படையில் என்ன செய்வது நாம் பரிமாணமற்ற அளவுருவைப் பயன்படுத்துகிறோம் மேலும் நீங்கள் அறிந்திருக்கும் MPd அல்லாத பரிமாண அளவுருவை வரையறுப்போம் மையப் பிறழ்ச்சிக்கு MP என்பது நம் வரையறை எனவே நாம் உண்மையில் ed ஐப் பார்க்கிறோம் எனவே அது பரிமாணமற்ற அளவுருவாக மாறும் எனவே இது எஃகு வலுவூட்டலின் மையப்பகுதியிலிருந்து விளிம்பு சுருக்க இழை வரையிலான தூரத்தால் வகுக்கப்படும் மையப் பிறழ்ச்சியை தவிர வேறில்லை எனவே வரைபடத்தில் d வரையறுக்கப்பட்டுள்ள விதத்தை நீங்கள் பார்த்தால் அது எஃகு வலுவூட்டலின் மையப்பகுதியாகும் அங்கு T விளிம்பு சுருக்க இழைக்கு T செயல்படுகிறது எனவே இது அடிப்படையில் பயனுள்ள ஆழம் ஆகும் எனவே நீங்கள் பயன்படுத்தும் பரிமாணமற்ற அளவுருவான MP விகிதமானது மையப் பிறழ்ச்சியான ed ஆகும் குறுக்குவெட்டின் நேரியல் மீள் நடத்தைக்கான இந்த மையப் பிறழ்ச்சியின் அடிப்படையில் உங்களுக்குத் தெரியும் நாம் எந்தப் பகுதியில் தொடர்பு கொள்கிறோம் என்பதை தீர்மானிக்க முடியும் எனவே நீளத்தை 6 ஆல் வகுத்து வரம்பிடுவதன் மூலம் நீங்கள் விரிசல் ஏற்படாத பகுதியில் இருக்கிறீர்கள் பின்னர் விரிசல் ஏற்பட்டவுடன் எஃகு வலுவூட்டல் இப்போது இழு விசைக்கு செல்கிறதா அல்லது எஃகு வலுவூட்டல் சுருக்கத்தில் காம்ப்ரசிவ் ஸ்ட்ரெஸ் உள்ளதா என்பதை நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும் எனவே இந்த இரண்டு கோடுகளின் அடிப்படையிலும் சுவரின் வடிவவியலைப் பொறுத்து MPd அல்லாத பரிமாண அளவுருவின் அடிப்படையில் இந்த இரண்டு நேர்க்கோடுகள் வெளிப்படுத்தப்பட்டுள்ளன மற்றும் சுவரின் நீளம் lw மற்றும் டென்ஷன் வலுவூட்டலின் சென்ட்ராய்டில் இருந்து விளிம்பு சுருக்க இழை வரையிலான தூரம் ஆகும் மேலும் இந்த அளவுரு α கூடுதலாக கொண்டு வரப்படுகிறது இந்த அளவுரு α என்பது உண்மையில் சுவரின் மையப்பகுதியைப் பொறுத்தமட்டில் ஏற்படும் இழு விசையின் மையப் பிறழ்ச்சியான எனவே இந்த அளவுருக்களைப் பயன்படுத்தி நீங்கள் விரிசல் அடைந்த பகுதியிலோ அல்லது விரிசல் அடையாத பகுதியிலோ உள்ளீர்களா என்பதைக் கண்டறியவும் எனவே தோற்றத்திலிருந்து செல்லும் இந்த நேர்கோடுகள் மற்றும் நீங்கள் எந்தப் பகுதியில் விழுவீர்கள் என்பதை வரையறுக்கின்றன நான் கூறியது போல் பகுதி 1 மற்றும் பகுதி 2 ஆகியவை சுவர் குறுக்கு பிரிவில் அழுத்தங்களின் நேரியல் மீள் விநியோகம் கொடுக்கப்பட்டால் நீங்கள் அதிகபட்ச தருணத்தை நிறுவலாம் சுவரில் செயல்படும் வெளிப்புற தருணத்திற்கு எதிராக அதைச் சரிபார்த்து நீங்கள் ஒரு குறிப்பிட்ட பகுதியில் இருக்கிறீர்களா என்று பார்க்கவும் நீங்கள் வழங்கிய எஃகு வலுவூட்டலின் அளவு அல்லது எஃகு வலுவூட்டல் இல்லாவிட்டாலும் அது 1 மற்றும் 2 பகுதிகளுக்கான சுவரில் உள்ள P M தேவையை மூடிய வடிவில் பூர்த்தி செய்யக்கூடும் பின்னர் நீங்கள் இடம் 3 க்குச் செல்லலாம் ஏனெனில் நீங்கள் மீண்டும் மீண்டும் செய்ய வேண்டும் இழு விசைகட்டுப்படுத்தப்பட்ட பகுதியில் அல்லது பகுதி 3 இல் சுருக்க கட்டுப்பாட்டு பகுதியில் இருக்க வேண்டும் ஆனால் பகுதி 3 இல் வடிவமைப்பின்படி நீங்கள் இழு விசையை கட்டுப்படுத்தும் வடிவமைப்பைக் கொண்டிருப்பது அவசியம் இந்த பகுதியில் எஃகில் அனுமதிக்கப்பட்ட இழுவிசை அழுத்தம் வடிவமைப்பை நிர்வகிக்கிறது என்பதை நீங்கள் உறுதி செய்ய வேண்டும் எனவே நீங்கள் இழு விசைகட்டுப்படுத்தப்பட்ட பகுதியில் விழ வேண்டும் ஆனால் அழுத்தங்களின் நிலையைப் பொறுத்தவரை நீங்கள் சுருக்கக் கட்டுப்பாட்டுப் பகுதியில் இருக்கக்கூடும் எனவே நீங்கள் அதை இழு விசைகட்டுப்படுத்தப்பட்ட பகுதிக்கு கொண்டு வர வேண்டும் எனவே அதுவே தேவைப்படும் மறு செய்கையாகும் அதனால்தான் இடம் 3 இல் அது எங்கு இருக்கிறது என்று தெரியவில்லை எனவே அடிப்படையில் உங்கள் முதல் வேலை இந்த பரிமாணமற்ற அளவுரு MPd ஐ மதிப்பிடுவது மற்றும் சுவர் எந்தப் பகுதியில் விழும் என்பதைச் சரிபார்க்க வேண்டும் எனவே MPd இந்த அளவை விட இங்கே குறைவாக இருந்தால் முழு சுவர் குறுக்குவெட்டு அவிழ்க்கப்பட்டது நீங்கள் இடம் 1 இல் இருக்கிறீர்கள் கொடுக்கப்பட்ட சுவருக்கு நீங்கள் வடிவமைக்க வேண்டிய எஃகு அளவைப் பெற சமநிலையிலிருந்து மதிப்பிடப்பட்ட அதிகபட்ச தருணத்தைப் பயன்படுத்துவோம் நீங்கள் சுவரில் உள்ள சக்திகள் மற்றும் விளைவுகளின் நிலையைப் பற்றி இந்த மதிப்பீட்டைச் செய்தால் மேலும் MPd ஐ விட குறைவாக இருந்தால் எஃகும் சுருக்கத்தில் காம்ப்ரசிவ் ஸ்ட்ரெஸ் இருக்கும் சுவர் விரிசல் ஆனால் சுருக்கத்தில் காம்ப்ரசிவ் ஸ்ட்ரெஸ் எஃகு ஆனால் உங்கள் MPd மதிப்பு அதிகமாக இருந்தால் அது இப்போது எஃகு உண்மையில் இழு விசையில் இருக்கும் நிலையாகும் எனவே நீங்கள் இடம் 2 அல்லது மண்டலம் 3 என்பதை நீங்கள் அறிவீர்கள் மண்டலம் 2 ல் சுருக்கக் கட்டுப்படுத்தப்படுகிறது மேலும் அந்த பகுதியில் மூடிய படிவ வெளிப்பாட்டை நீங்கள் நிறுவலாம் மண்டலம் 3 நீங்கள் இடம் 3 க்கு விழுந்தால் மீண்டும் மீண்டும் செயல்முறை தேவைப்படும் எனவே இடம் 3க்கான ஒட்டுமொத்த நடைமுறையையும் நாம்மேற்கொள்வோம் அடுத்த ஒதுக்கீட்டில் P M வடிவமைப்பிற்கான காசோலையை நிறுவ 2 செயல் முறைகள் எவ்வாறு செயல்படுகின்றன என்பதை நீங்கள் ஒப்பிடுவீர்கள் எனவே மூடிய வடிவ வெளிப்பாடுகள் சுவரில் அழுத்தங்களின் விநியோகத்திலிருந்து வருகின்றன இடம் 3 மீண்டும் செயல்படுவதால் நீங்கள் உண்மையில் சில அனுமானங்களுடன் தொடங்க வேண்டும் மேலும் நீங்கள் எந்த விநியோகம் எந்த எஃகு கட்டமைப்பை வைக்க விரும்புகிறீர்கள் மற்றும் எஃகின் சதவீதம் என்ன என்பதைத் தொடங்க வேண்டும் பின்னர் நாம் இழு விசையை கட்டுப்படுத்துவதாகக் கருதி இழு விசையை கட்டுப்படுத்தும் சூழ்நிலை உள்ளதா எனச் சரிபார்க்கிறோம் சுருக்கக் கட்டுப்பாடுகள் இருந்தால் நீங்கள் மீண்டும் வந்து நீங்கள் இன்னும் இடம் 3 இல் இருப்பதையும் இழு விசைவடிவமைப்பையே கட்டுப்படுத்துவதையும் உறுதிசெய்ய மீண்டும் மீண்டும் செய்யவும் எனவே இது ஒட்டுமொத்த அணுகுமுறையாகும் படி 1 இல் நீங்கள் உண்மையில் நீங்கள் பார்க்கும் P மற்றும் M அடிப்படையில் மதிப்பிட வேண்டும் இந்த அளவு ஆல்பா என்ன என்பதைக் கணக்கிடுங்கள் இது நாம்அறிமுகப்படுத்தும் புதிய அளவு நாம்இதற்கு முன்பு வேலை செய்யவில்லை இந்த அளவு ஆல்பா என்பது டென்ஷன் ஸ்டீலின் சென்ட்ராய்டுக்கு அச்சு சுமை செயல்படும் இடத்திலிருந்து தொலைவு ஆகும் இது எட்ஜ் கம்ப்ரஷன் ஃபைபரிலிருந்து டென்ஷன் ஸ்டீலின் சென்ட்ராய்டு வரையிலான பயனுள்ள d ஆழத்திற்கு இயல்பாக்கப்படுகிறது எனவே நீங்கள் ஆல்பாவை மதிப்பிட்டவுடன் நீங்கள் MPd அளவை மதிப்பிடலாம் மற்றும் நீங்கள் எந்தப் பகுதியில் விழுவீர்கள் என்பதைப் பார்க்கலாம் எனவே தேசிய கட்டிடக் குறியீட்டின் Annex F ஐப் பற்றி நான் குறிப்பிடுகிறேன் அங்குதான் நாம்பேசும் இந்த செயல்முறையையும் நாம்பேசிய முதல் செயல்முறையையும் 3 இன் முந்தைய ஸ்லைடில் நீங்கள் பார்த்த முந்தைய அட்டவணையையும் நீங்கள் காணலாம் பகுதிகளை நீங்கள் அட்டவணை 34 இல் காணலாம் எனவே நீங்கள் ஆல்பாவை மதிப்பிட்டால் MPd ஐ மதிப்பிட்டால் நீங்கள் எந்தப் பகுதியில் விழுகிறீர்கள் என்பதைச் சரிபார்த்து அதன் அடிப்படையில் அதிகபட்ச தருணத்திற்கு வெளிப்பாட்டை பயன்படுத்தலாம் எனவே இடத்தைப் பொறுத்து நீங்கள் மண்டலம் 1 மண்டலம் 1 முழுவதுமாக சுருக்கத்தில் காம்ப்ரசிவ் ஸ்ட்ரெஸ் இருக்கிறீர்கள் என்று வைத்துக்கொள்வோம் மேலும் நீங்கள் கட்டுமானங்களில் உள்ள பிளேஸுரால் சுருக்கத்தால் கட்டுப்படுத்தப்படுகிறீர்கள் எனவே நீங்கள் Fb ஐக் கொண்டிருப்பீர்கள் இது ஏற்கனவே வரையறுக்கப்பட்ட பிளேஸுரால் சுருக்கத்தின் காரணமாக கட்டுமான வேலைகளில் அனுமதிக்கப்பட்ட அழுத்த அழுத்தமாகும் முழு குறுக்கு பகுதியும் சுருக்கத்தில் காம்ப்ரசிவ் ஸ்ட்ரெஸ் இருந்தால் சுருக்கத்தில் காம்ப்ரசிவ் ஸ்ட்ரெஸ் அனுமதிக்கப்பட்ட அதிகபட்ச அழுத்தம் இதுவாகும் எனவே இங்கே வரைபடத்தைப் பொறுத்தவரை குறுக்கு பிரிவில் எந்த இழு விசையும் இல்லை முழு பகுதியும் சுருக்கத்தில் காம்ப்ரசிவ் ஸ்ட்ரெஸ் உள்ளது எனவே நீங்கள் அடிப்படையில் சுவர் குறுக்குவெட்டு கொண்டு செல்ல முடியும் என்று அதிகபட்ச கணம் என்ன மதிப்பீடு செய்ய உங்களிடம் முக்கோணப் பரவலான அழுத்தங்கள் உள்ளன ஏனெனில் முழுச் சுவரும் சுருக்கத்தில் காம்ப்ரசிவ் ஸ்ட்ரெஸ் இருப்பதால் உங்களுக்கு ஸ்ட்ரெய்ன் கிரேடியன்ட் உள்ளது ஆனால் உங்களிடம் திரிபு சாய்வு உள்ளது ஃப்ளெக்சுரல் கம்ப்ரஷனைக் கருத்தில் கொண்டு வரம்பிடக்கூடிய அனுமதிக்கப்பட்ட அழுத்த அழுத்தத்தின் அடிப்படையில் சுவர் எடுத்துச் செல்லக்கூடிய அதிகபட்ச தருணத்தை நீங்கள் மதிப்பீடு செய்கிறீர்கள் நிச்சயமாக இதிலிருந்து நீங்கள் சுமையின் மையப் பிறழ்ச்சியின் விளைவைக் குறைக்க வேண்டும் அதுதான் நீங்கள் பார்க்கும் பகுதி எனவே நீங்கள் இடம் 1 இல் இருக்கும் போது Mm கணக்கிடப்பட்டால் சுவர் உட்படுத்தப்பட்ட வெளிப்புற தருணத்தை விட அதிகமாக கணக்கிடப்பட்டால் சுவரில் எதிர்பார்க்கப்படும் P M ஐ நிவர்த்தி செய்ய போதுமான அளவு வடிவமைக்கப்பட்ட சுவர் குறுக்குவெட்டு உங்களிடம் உள்ளது எனவே உண்மையில் எந்த வலுவூட்டலும் வரவில்லை இங்கே எஃகு வலுவூட்டல் பயனுள்ளதாக கருதப்படவில்லை முழுச் சுவரும் கிராஸிங்கில் இருப்பதால் அதுதான் பிளேஸுரால் சுருக்கத்தை நிர்வகிக்கிறது மற்றும் கட்டுமான இந்த இடத்தில் ஆட்சி செய்கிறது நீங்கள் இன்னும் எஃகு வலுவூட்டலை வழங்க வேண்டும் என்று நீங்கள் நினைக்கலாம் மேலும் நீங்கள் பார்க்கும் சுவரின் வகையைப் பொறுத்து அவர் வழங்க வேண்டிய குறைந்தபட்ச எஃகு வலுவூட்டல் இதுவாகும் உங்கள் சுவர் வகை B மற்றும் வகை C ஆகியவை NBC இன் படி சுவர்கள் ஆகும் இது நீங்கள் NBC இன் படி வடிவமைக்கப் போகிறீர்கள் ஆனால் NBC இல் பரிந்துரைக்கப்பட்ட குறைந்தபட்ச ஸ்டீல் ஆகும் எனவே நீங்கள் இந்த வடிவமைப்பைச் செய்ய வேண்டும் நீங்கள் P மற்றும் M ஆகியவற்றின் கலவையை 1 மண்டலத்தில் வைத்திருக்கிறீர்கள் என்று வைத்துக்கொள்வோம் P பிளஸ் M செயல்படும் சுவரில் வடிவமைக்கப்பட்ட எந்த எஃகும் தேவையில்லை இருப்பினும் சுவர் வகை B அல்லது சுவர் வகை C எனில் ஏற்கனவே சில குறைந்தபட்ச எஃகு தேவை உள்ளது எனவே அது வழங்கப்பட வேண்டும் ஆனால் நீங்கள் எஃகு வடிவமைத்து இந்த சுவரில் வைக்கவில்லை ஏனெனில் P பிளஸ் M கலவையின் நிலைக்கு இது தேவையில்லை இதேபோன்ற சூழ்நிலையை நீங்கள் இரண்டாவது இடத்தில் இருக்கும்போது இரண்டாவது இடத்தில் மீண்டும் சுவர் விரிசல் அடைந்திருப்பதைக் காண்பீர்கள் ஆனால் நீங்கள் இன்னும் கட்டுமான அழுத்த அழுத்தத்தால் கட்டுப்படுத்தப்படுகிறீர்கள் எனவே மீண்டும் Fb என்பது ஆளும் ஒன்று இங்கே மீண்டும் வடிவமைப்பைப் பொருத்தவரை எஃகு தேவை இல்லை எனவே எஃகின் பரப்பளவு இது P பிளஸ் M இன் தேவையிலிருந்து வெளியே வரவில்லை சுவரில் நில அதிர்வு திறனை உறுதி செய்ய NBC இன் படி தேவைப்படும் குறைந்தபட்ச எஃகு மட்டுமே எனவே இந்த விஷயத்தில் மீண்டும் நீங்கள் அதிகபட்ச கணத்தின் மதிப்பீடு சுவரின் விரிசல் பகுதியில் முக்கோண விநியோகத்திலிருந்து வருகிறது ஆனால் அனைத்து பட்டிகளும் வழங்கப்பட்டிருந்தால் அனைத்து பட்டிகளும் இன்னும் சுருக்கத்தில் காம்ப்ரசிவ் ஸ்ட்ரெஸ் உள்ளன மற்றும் Fb என்பது மீண்டும் கட்டுப்படுத்தும் அழுத்தமாகும் இது கட்டுமான வேலைகளில் அனுமதிக்கப்பட்ட பிளேஸுரால் அழுத்த அழுத்தமாகும் எனவே பகுதிகள் 1 மற்றும் பகுதிகள் 2 எளிமையானவை இந்த வெளிப்பாடு நேரியல் மீள் பரவலில் இருந்து வருகிறது Mm க்கு எதிராக M வெளிப்புற தருணத்தை நீங்கள் சரிபார்க்கலாம் மற்றும் அதன் பரிமாணங்களின் அடிப்படையில் சுவரானது அச்சு விசை மற்றும் வளைக்கும் தருணத்தின் செயல்பாட்டை எதிர்க்க முடியும் இந்த நடைமுறையும் நாம்பேசிய முந்தைய நடைமுறையும் பிளேனின் உள்ளேயும் வெளியேயும் பிளேன் வடிவமைப்பிற்கும் செல்லுபடியாகும் எனவே பிளேனில் வளைந்தாலும் சரி பிளேனிற்கு வெளியேயும் செய்யப்பட்டாலும் வடிவமைப்புச் சோதனைகள் அல்லது வடிவமைப்புக் கணக்கீடுகளுக்குப் பயன்படுத்தக்கூடிய நடைமுறைகள் இவை எனவே இடம் 3 என்பது நீங்கள் அழுத்தத்தால் ஆளப்படுவீர்களா அல்லது இழு விசையால் ஆளப்படுவீர்களா என்பது உங்களுக்கு உறுதியாகத் தெரியவில்லை கட்டுமானங்களில் சுருக்கத்தால் ஆளப்படுகிறது எஃகு இழு விசையால் ஆளப்படுகிறது எனவே ஒரு செயல்பாட்டு செயல்முறை உள்ளது அதாவது எஃகு ஒரு பகுதி மூலம் நாம் தொடங்க வேண்டும் பின்னர் அசல் அனுமானத்தை சரிபார்க்க வேண்டும் எஃகு ஆளுகையில் உள்ள இழு விசையின் அனுமானத்துடன் நாம் தொடங்கி திரும்பி வந்து அது சரியான அனுமானமா என்று பார்க்கலாம் இல்லையெனில் சில மாற்றங்களைச் செய்யலாம் எனவே நாம் செல்லும் வழி என்னவென்றால் நடுநிலை அச்சு ஆழம் என்னவென்று நமக்குத் தெரியாது சுவருக்காக நாம் பார்க்கும் P பிளஸ் M ஆகியவற்றின் கலவையாகும் எனவே kd என்பது இன்னும் நமக்குத் தெரியாத ஒன்று மற்றும் நாம் மீண்டும் செயல்படுவதற்கான அணுகுமுறையைக் கொண்டிருப்பதற்கான காரணம் எனவே கம்ப்ரஷன் சென்ட்ராய்டு விளிம்பு இழையிலிருந்து 'a' தொலைவில் அமைந்துள்ளது என்று கருதி தொடங்குகிறோம் பின்னர் அந்த உள்ளமைவின் மூலம் இழு விசையில் இருக்கும் எஃகு வலுவூட்டல் எஃகு மற்றும் உங்களது அனுமதிக்கப்பட்ட இழுவிசை அழுத்தத்தை Fs ஆல் வரையறுக்கப்பட்டுள்ளது என்று கருதுகிறோம் இப்போது இந்தத் தேவைக்கு எஃகுப் பரப்பு என்னவாக இருக்கும் என்பதை மதிப்பிடுவதற்கு நீங்கள் தொடரலாம் உங்கள் கணக்கீடுகளில் எஃகின் பரப்பளவு எதிர்மறையாக செயல்படும் நிலையை நீங்கள் அடையலாம் இது சுவரில் நீங்கள் பார்க்கும் PM விஷயத்தில் உங்களுக்கு டென்ஷன் ஸ்டீல் தேவையில்லை என்பதை இது குறிக்கிறது நீங்கள் முன்னோக்கிச் சென்று குறியீட்டின்படி தேவைப்படும் குறைந்தபட்ச எஃகு வழங்க வேண்டும் ஆனால் அந்த குறிப்பிட்ட நிபந்தனைக்கு வடிவமைப்பு எஃகு தேவையில்லை அது எஃகு பகுதியின் எதிர்மறை மதிப்பைக் குறிக்கிறது எனவே சுவரின் விரிசல் மற்றும் விரிசல் காரணமாக ஏற்படும் மையப் பிறழ்ச்சியின் அடிப்படையில் சுவரில் என்ன தருணம் செயல்படுகிறது என்பதை இங்கே நீங்கள் மதிப்பிடப் போகிறீர்கள் நடுநிலை அச்சு உண்மையில் எங்கு உள்ளது என்று உங்களுக்குத் தெரியாததால் நீங்கள் செய்ய வேண்டிய அனுமானம் இதுதான் எஃகின் பரப்பளவு என்ன என்பதை முதலில் மதிப்பீடு செய்ய நீங்கள் எஃகு பரப்பளவு மதிப்பீட்டைப் பெற்று இதைத் தொடரவும் அனுபவ ரீதியாக உருவாக்கப்பட்ட மறு செய்கை செயல்முறை ஆகும் எனவே இந்த மதிப்பு a2 ஐ நீங்கள் காணக்கூடிய மதிப்பீட்டை உருவாக்குவீர்கள் மேலும் a2 என்பது a க்கு சமமாக இருந்தால் உங்கள் கணக்கீடு ஒருங்கமைப்பை அடைந்துள்ளது இல்லையெனில் அடுத்த கட்டத்தில் a2 ஐ a ஆக எடுத்து a2 மற்றும் a வரை தொடரவும் எனவே நடுநிலை அச்சின் இருப்பிடம் பற்றிய உங்கள் அனுமானம் சரியானதா என்பதை நாம் பார்க்க முயற்சிக்கும் ஒரு மறுசெயல் செயல்முறை இது எனவே இது ஒரு எளிய மறுசெயல் முறை சில படிகளில் ஒன்றிணைக்க வேண்டும் உங்கள் கணக்கீடுகளில் நீங்கள் கருதும் a2 மற்றும் a இடையே உள்ள வேறுபாட்டை நீங்கள் தொடர்ந்து குறைக்கலாம் பின்னர் அது விரைவாக ஒன்றிணைந்து இழு விசைகட்டுப்படுத்தப்பட்ட அளவுகோல் சரியானதா இல்லையா என்பதை நீங்கள் சரிபார்க்க வேண்டும் எனவே மறுசெயல்முறையானது உங்கள் a இன் மதிப்பு சரியானது எனவே நடுநிலை அச்சு ஆழம் என்னவென்று உங்களுக்குத் தெரியும் மற்றும் உங்கள் கணக்கீடு சரியாக இருந்தால் சுவர் வரையறுக்கப்பட்டுள்ளது இந்த எஃகில் அனுமதிக்கப்பட்ட இழுவிசை அழுத்தமாக நீங்கள் பயன்படுத்தியிருக்கும் Fs ஐ அழுத்தத்தை வலுப்படுத்துகிறது உங்கள் பகுப்பாய்வை நீங்கள் முடிக்கலாம் மற்றும் a இன் இறுதி மதிப்பு மதிப்பிடப்படுகிறது மற்றும் உங்கள் கணக்கீடுகளில் அதைப் பயன்படுத்தலாம் மேலும் இது நீங்கள் திரையில் பார்க்கும் ஒன்றாக இருக்க வேண்டும் மற்றும் n என்பது உங்கள் முந்தைய கணக்கீடுகளிலும் நீங்கள் பயன்படுத்தி வந்த மட்டு விகிதமாகும் a இன் இந்த மதிப்பை நீங்கள் கணக்கிட்டால் மற்றும் அதன் விளைவாக வரும் மதிப்பு இந்த மதிப்பை விட குறைவாக இருந்தால் உங்கள் முந்தைய கணக்கீடுகளில் நீங்கள் பயன்படுத்திய மதிப்பு நீங்கள் ஒரு ஒருங்கிணைந்த மதிப்பைப் பெறுவீர்கள் அந்த ஒன்றிணைந்த மதிப்பு இந்த வரம்புக்குட்பட்ட மதிப்பை விட குறைவாக இருந்தால் உங்கள் பகுப்பாய்வு முடிந்தது இழு விசைகட்டுப்படுத்தப்பட்ட அனுமானம் சரியானது நீங்கள் கணக்கீடுகளின் தொகுப்பிற்குப் பயன்படுத்திய எஃகுப் பகுதியைத் தேவையான எஃகின் இறுதிப் பகுதியாகப் பயன்படுத்த நீங்கள் தொடரலாம் நீங்கள் ஒருங்கிணைக்கும் செயல்முறையின் மூலம் மதிப்பிட்டுள்ள a இன் மதிப்பு a இன் வரம்புக்குட்பட்ட மதிப்பை விட அதிகமாக இருந்தால் a இன் வரம்பிடும் மதிப்பு என்பது எஃகு அழுத்தத்தால் வரையறுக்கப்பட்ட மதிப்பாகும் பிளேஸுரால் சுருக்கம் எனவே அது அப்படியானால் நீங்கள் அடுத்த படிக்குச் சென்று இங்கே உள்ள வெளிப்பாட்டின் மூலம் கொடுக்கப்பட்ட எஃகு பகுதியைக் கணக்கிடுங்கள் இந்த விஷயத்தில் முந்தைய காலத்தின் கீழ் ரூட் எதிர்மறையாக மாறும் சூழ்நிலை உங்களுக்கு இருக்கலாம் இப்போது அத்தகைய சூழ்நிலையில் இது அடிப்படையில் சுவரின் சுருக்க திறன் போதுமானதாக இல்லை என்பதைக் குறிக்கிறது எனவே சுவரின் சுருக்க திறன் போதுமானதாக இல்லை என்றால் நீங்கள் சென்று அடிப்படையில் சுவரின் அகலத்தை அதிகரிக்க வேண்டும் இப்போது அர்த்தம் நீங்கள் நிச்சயமாக சுவரில் குறிப்பிடத்தக்க தருணம் இருக்கும் சூழ்நிலையில் சென்றுவிட்டீர்கள் சுவரின் குறிப்பிடத்தக்க பகுதி விரிசல் அடைந்துள்ளது மற்றும் அந்த சூழ்நிலைக்கு நீங்கள் எஃகு வடிவமைக்கிறீர்கள் இருப்பினும் சுவரின் சுருக்க திறன் சமரசம் செய்யப்படுகிறது எனவே நீங்கள் அடிப்படையில் திரும்பிச் சென்று சுவரின் ஒட்டுமொத்த கட்டமைப்பை மாற்ற வேண்டும் எனவே நீங்கள் அடிப்படையில் கட்டுமான வலிமையை அதிகரிக்க முடியும் அதாவது Fb மாறும் அல்லது சுவரின் அகலமான b ஐ அதிகரிக்கும் எனவே இழு விசைகட்டுப்படுத்தப்பட்ட அளவுகோல் திருப்திகரமாக இல்லாத பட்சத்தில் a மதிப்பீட்டைத் தொடரும்போது கீழ் ரூட் எதிர்மறையாக இருந்தால் ஒரு இயற்பியல் உட்குறிப்பு உள்ளது இது சுருக்க திறன் இல்லாதது இது வடிவமைப்பில் மாற்றம் தேவைப்படுகிறது வலிமை அல்லது சுவரின் குறுக்குவெட்டு ஆகும் எனவே இது நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய ஒன்று நாம்இங்கு அடிவருடிச் சொல்லைப் பற்றி பேசிக் கொண்டிருந்தோம் இந்த நிலைக்கு எஃகின் பரப்பளவு என்ன என்பதை நீங்கள் சரிபார்க்க தொடரவும் நாம்இப்போது சுருக்கக் கட்டுப்படுத்தப்பட்ட நிலையில் இருக்கிறோம் அது இழு விசைகட்டுப்படுத்தப்பட்ட நிலையில் இல்லை எனவே இழு விசையைகட்டுப்படுத்தும் நிலையில் இருக்கும் வகையில் சுவரில் போடும் எஃகின் அளவை மாற்றுகிறோம் எனவே பகுதி 3 இன் இழு விசைகட்டுப்படுத்தப்பட்ட பகுதிக்கு வடிவமைப்பை மீண்டும் கொண்டு வருவதை உறுதி செய்வதே இங்கு கடைசிப் படியாகும் எனவே பணி 3 அடிப்படையில் இந்த கணக்கீடுகள் எவ்வாறு உருவாகின்றன ஆனால் இந்த கணக்கீடுகள் செய்யப்பட்ட அடிப்படை அனுமானங்கள் மூலம் உங்களை அழைத்துச் செல்லும் ஆனால் இது வலுவூட்டப்பட்ட கட்டுமான மற்றும் வலுவூட்டப்பட்ட கட்டுமான சுவர் குறுக்குவெட்டுகளில் அழுத்தங்களின் விநியோகம் பற்றிய புரிதல் ஆகியவற்றின் அடிப்படையில் நடத்தப்பட்ட சோதனைகளின் அடிப்படையில் மீண்டும் செயல்படும் மற்றும் அனுபவபூர்வமானது ஆனால் நேரியல் அல்லாத P M தொடர்புகளை கருத்தில் கொண்டு இந்த அணுகுமுறையில் மறைமுகமாக ஒரு நேரியல் அல்லாத P M தொடர்புகளை நாம்உண்மையில் கருத்தில் கொண்டுள்ளோம் எனவே இன்று நான் இங்கு நிறுத்துகிறேன் நாம் பார்க்கத் தொடங்க வேண்டியது என்னவென்றால் PM க்கான வடிவமைப்பைப் பார்த்தோம் தூய அச்சு விசை வடிவமைப்பைப் பார்த்தோம் வலுவூட்டப்பட்ட கட்டுமான சுவரில் தூய அச்சு விசை வடிவமைப்பிற்காக உருவாக்கப்பட்ட வெளிப்பாடுகளைப் பார்த்தோம் நம்மிடம் வெட்டு வடிவமைப்பு உள்ளது அது கவனிக்கப்பட வேண்டும் அதனுடன் கூறு நிலை வடிவமைப்பு முடிந்தது பின்னர் கட்டுமான கட்டிடங்களின் கணினி நிலை வடிவமைப்பைப் பார்ப்போம் பின்னர் சுவர்களுக்கான கோரிக்கைகளை அடைந்து பின்னர் கூறுகளை வடிவமைக்கத் திரும்பவும்